அதிகமான தொடர்புகளை கொண்டிருக்கும் ரெசிடியூஸ்களை உருவாக்கும் அளவுருவை இங்கு நாம் முன்மொழியலாம் எடுத்துக்காட்டாக பல கிளஸ்டர்கள் நீண்ட தொடர்புகளை உடைய ரெசிடியூ உருவாக்கினால் ஒரு புரதத்தில் எத்தனை கிளஸ்டர்கள் உள்ளன என்று காணலாம் பின்னர் இந்த புரதங்கள் நீண்ட தூர தொடர்புகளை அடிப்படையாகக் கொண்டு நீண்ட தூர மடிப்புகளால் அதிகமான கிளஸ்டர்கள் உருவாக்க எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று அனுமானிக்கலாம் அதிக எண்ணிக்கையிலான தொடர்புகளைக் கொண்டிருக்கக்கூடிய ரெசிடியூஸ்களை நாம் கண்டால் இது எத்தனை தொடர்புகளுக்கான எடுத்துக்காட்டு ஆகும் மாணவர் 4 4 தொடர்புகள்இதனை 8 தொடர்புகளாக எடுத்துக் கொண்டால் 11 தொடர்புகள் ரெசிடியூ T1 க்கானது எடுத்துக்காட்டாக ஒரு புரதம் 5 ரெசிடியூஸ்கள் பல தொடர்புகளை கொண்டிருந்தாலும் மற்றொரு புரதம் 20 ரெசிடியூஸ்கள் பல தொடர்புகளை கொண்டுள்ள போது அவை வேகமாக மடிந்துவிடும் இந்த இடத்தில் அனைத்து 25 வெவ்வேறு ரெசிடியூஸ்களும் வெவ்வேறு ரெசிடியூஸ்களிலிருந்து தொடர்புகளை உருவாக்குகிறது எல்லா தொடர்புகளையும் பெற நேரம் எடுக்கும் ஆல்பா பீட்டா கலப்பு வேகமான மற்றும் மெதுவான மடிப்பு புரதங்கள் என வெவ்வேறு வகைபாடுகளில் உள்ள புரதங்களின் பல சதவீத தொடர்புகொண்ட ரெசிடியூஸ்களின் எடுத்துக்காட்டுகளை பெறலாம் வேகமான மற்றும் மெதுவான மடிப்பு புரதங்களைக் 5 ரெசிடியூஸ்களின் நிபந்தனையுடன் 5 க்கும் மேற்பட்ட நீண்ட தூர தொடர்புகளைக் கொண்ட கிளஸ்டர்களை காணலாம் 6 வேகமாக மடிப்பு புரதங்கள் 22 6 சதவீத மெதுவான மடிப்பு புரதங்கள் மற்றும் அவற்றின் ரெசிடியூஸ்களைக் காணலாம் அதிக எண்ணிக்கையிலான புரதங்கள் பல தொடர்பு ரெசிடியூஸ்களின் மடிப்பு செயல்பாட்டில் வேகம் குறைக்கிறது வேகமான செயல் பாட்டினை ஒரு எடுத்துக்காட்டு மூலம் காணலாம் ln kf என்பது ஒன்பதுக்கும் மேலான மற்றும் மெதுவான 0 க்கும் குறைவாக உள்ளது இதன் மூலம் வேகமான மடிப்பு புரதங்களுக்கு 8 எடுத்துக்காட்டுகளும் மெதுவான மடிப்பு புரதங்களுக்கு 7 எடுத்துக்காட்டுகளும் நமக்கு கிடைக்கும் 6 சதவிகிதம் மட்டுமே வேகமான மற்றும் 25 சதவிகிதத்திற்கும் மேலாக மெதுவான புரதங்கள் இருந்தால் பல தொடர்புகளைக் கொண்ட ரெசிடியூஸ்களின் எண்ணிக்கையைப் பொறுத்து அவை மெதுவான மடிப்பு புரதங்கள் என்று நமக்கு தெளிவாகத் தெரிவிக்கும் 47 வேகமான மற்றும் 28 மெதுவான புரதங்களுக்கு இடையே பல தொடர்புகள் உடைய சதவிகித ரெசிடியூஸ்களின் வேகமான மற்றும் மெதுவான வித்தியாசத்தை காணலாம் இந்த தகவலின் அடிப்படையில் மடிப்புகளின் விகிதத்தை மதிப்பிட கூடிய அளவுருவைப் பெறலாம் இதிலிருந்து 5 க்கும் மேற்பட்ட த்ரெஷோல்ட் தொடர்புடைய ரெசிடியூஸ்கள் எத்தனை மேலும் இதனை 10 க்கு மேல் மாற்றினால் எதை அளவிட வேண்டும் என்று நமக்கு தெரிவிக்கும் இந்த அடிப்படையில் பல தொடர்பு அட்டவணை எனப்படும் மற்றொரு அளவுரு உள்ளது அவை தொடர்பு வரிசை நீண்ட தூர வரிசை மற்றும் வரிசை பிரிப்பு போன்ற நடைமுறை உபயோகத்தில் உள்ள ரெசிடியூஸ்களுக்கு இடையில் தூரத்தை எடுத்துக்கொள்கின்றன இங்கே கூடுதலாக ஒரு அம்சத்தை சேர்த்துள்ளோம் மாணவர் ரெசிடியூஸ்களின் எண்ணிக்கை பல தொடர்புகளைக் கொண்ட ரெசிடியூஸ்களின் எண்ணிக்கையை பார்த்தால் எத்தனை நீண்ட தூர தொடர்புகளை உருவாக்கும் T1 ஐ எடுத்துக் கொள்ளலாம் மாணவர் 5 1 2 3 4 5 இந்த விஷயத்தில் nci 5 க்கு சமம் என்றால் nmi ஐ ஒன்றுக்கு சமமாக வரையறுக்கவும் ஏனெனில் இது 4 அல்லது 5 க்கும் அதிகமாக இருப்பதால் எந்த வரையறுக்கப்பட்ட மதிப்புகளையும் சரியாக வைக்கலாம் MCI இல் அனைத்து புரதங்களுக்கும் சிக்மா nmi ஐ n ஆல் கணக்கிட்டு எண்ணைப் பெறலாம் வெவ்வேறு டேட்டா தொகுப்புகள் 2 நிலை புரதங்கள் மற்றும் 3 நிலை புரதங்களின் மடிப்பு விகிதங்கள் நீண்ட வரம்பு வரிசை மற்றும் தொடர்புடன் ஒப்பிடும்போது ஏதேனும் பாதிப்பினை கொண்டிருக்கிறதா என்பதை காணலாம் இது 2 நிலை புரதங்களின் டேட்டா ஆகும் ஐம்பது புரதங்கள் 0 6 தொடர்பு ஒழுங்கும் 7 3 நீண்ட தூர வரிசையும் கொண்டிருந்தால் TCD என்பது மொத்த தொடர்பு தூரம் என்பது CO மற்றும் LRO வின் பெருக்கல் ஆகும் 0 73 மற்றும் MCI 0 8 ஆகும் இந்த தகவல் MCI க்கும் மடிப்பு விகிதங்களுக்கும் இடையிலான தொடர்பை மேம்படுத்தும் மற்றொரு 27 2 நிலை புரதங்களை அதே சோதனை நிலைமைகளில் அமைத்து சரியானதா இல்லையா என்பதை பார்க்க முயற்சிக்கலாம் வெவ்வேறு சோதனைக் குழுக்களால் தீர்மானிக்கப்படும் நிபந்தனை டேட்டாகளைப் பற்றி இந்த விரிவுரையின் ஆரம்பத்தில் விவாதித்தோம் இந்த முறையினை பயன்படுத்தினால் கோரிலேஷன் மைனஸ் 0 81 அதாவது புரத மடிப்பு விகிதங்களை தொடர்புபடுத்த MCI ஒரு நல்ல நடவடிக்கையாகும் 3 நிலை புரதங்களுடன் பயன்படுத்தி கோரிலேஷன் 0 83 ஐ பெறலாம் இது மடிப்பு விகிதங்களை கணிக்க அல்லது தொடர்புபடுத்த ஒரு நல்ல நடவடிக்கையாக இருக்கும் பிறகு 2 நிலை மற்றும் 3 நிலை புரதங்களை முக்கியமான தகவல் மூலம் ஒப்பிட வேண்டும் n உடன் இயல்பாக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக அவற்றின் நீண்ட தூர வரிசையில் nij மூலம் n இன் சமன்பாடு கிடைக்கும் 3 நிலை புரதத்தின் மதிப்புகளை இயல்பாக்குவது மிகவும் குறைவு இயல்பாக்கவில்லை என்றால் இது 0 83 தான் 2 நிலை புரதங்களுக்கு இந்த இயல்பாக்கம் ஏன் மிகவும் முக்கியமானது மற்றும் 3 நிலை புரதங்களின் விஷயத்தில் ஏன் தேவை இல்லை என்று காணலாம் மூன்றாம் நிலை மதிப்புகளை இயல்பாக்கினால் இது இரண்டாம் நிலைப் புரதங்களை விட மிகவும் குறைவு சிறந்த மடிப்பு விகித செயல்திறன் உருவாக்குவதற்கு இரண்டாம் நிலை புரதங்களின் மதிப்புகளை இயல்பாக்குவது மிகவும் முக்கியம் வெவ்வேறு அம்சங்கள் தொடர்பு ஆர்டர்கள் நீண்ட தூர வரிசை மற்றும் பல தொடர்பு அட்டவணை பற்றி இப்போதுவரை விவாதித்தோம் மடிப்பு வீதத்திலும் எண்ணிலும் ஏதேனும் வித்தியாசம் இருக்கிறதா என்று பார்த்தால் வேகமான மடிப்பு புரதங்கள் மற்றும் மெதுவான மடிப்பு புரதங்கள் தொடர்புகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வேறுபடுகின்றன இங்கே x அச்சு என்பது தொடர்புகளின் எண்ணிக்கை y அச்சு என்பது ரெசிடியூஸ்களின் சதவீதம் 7 ரெசிடியூஸ்கள் வரை சதவீதம் அதிகமாக இருப்பதைக் காணலாம் வேகமான மடிப்பு புரதங்கள் பின்னர் மெதுவான மடிப்பு புரதங்களின் விஷயத்தில் இது அதிகமாக இருக்கும் 27 2 நிலை புரதங்கள் மற்றும் 3 நிலை புரதங்கள் மற்றும் 52 மற்றொரு தொகுப்பு மெதுவான மடிப்பு புரதங்களை எடுத்துக்கொண்டால் இவற்றில் வேகமான மடிப்பு புரதத்தை விட தொடர்புகள் அதிகம் உள்ளன மெதுவான மடிப்பு புரதங்களைக் வேகமான மடிப்பு புரதங்களுடன் ஒப்பிடும்போது மதிப்புகள் மிக அதிகம் இவற்றின் தொடர்புகளுக்கு இடையேயான அளவுருக்களை ஒரு படத்தின் மூலம் விளக்கலாம் 3D கட்டமைப்புகளுடன் முழுமையான மதிப்புகளை டோபோலாஜிக்கல் அளவுருக்கள் தொடர்பு வரிசை நீண்ட தூர வரிசை பல தொடர்பு அட்டவணை மூலம் பெறலாம் நமக்கு தேவையான கட்டமைப்பினை பொருத்து புரோட்டீன் ஆல்பா பீட்டா கலப்பு வகுப்பு புரதங்களை கணிக்க முடியுமா அல்லது வரிசையை தொடர்புபடுத்த முடியுமா மடிப்பு விகிதங்களுடன் கூடிய அடிப்படை அளவுருக்களின் நிலைத்தன்மையைப் பற்றி விவாதித்தோம் கடைசியாக எத்தனை பண்புகளைப் பயன்படுத்தினோம் இயற்பியல் வேதியியல் ஆற்றல் மற்றும் உறுதிப்படுத்தல் பண்புகள் போன்ற கிடைக்கக்கூடிய அல்லது உருவாகக்கூடிய எல்லா பண்புகளையும் பற்றி விவாதித்தோம் அந்த மதிப்புகள் இங்கே உள்ளன வரிசையில் இருந்து மடிப்பு வீதத்துடன் கூடிய பண்புகள் மடிப்பு வீதத்தை கணிக்க பல்வேறு வரிசை அடிப்படையிலான அளவுருக்களின் அம்சங்களை எவ்வாறு தொடர்பு படுத்த முடியும் முந்தைய வகுப்புகளில் நாம் விவாதித்த வரிசை அடிப்படையிலான அளவுருக்கள் யாவை அமினோ அமில கலவை நிகழ்வு மாணவர் சராசரி சராசரி பாதுகாப்பு மதிப்புகள் மாணவர் ஹைட்ரோபோபிசிட்டி ஹைட்ரோபோபிசிட்டி தோற்ற வடிவங்கள் பண்புகள் மற்றும் சராசரி மதிப்புகள் இருக்கிறதா என்று பார்க்கலாம் ஒரு முழு புரதத்தினை எடுத்துக்கொண்டால் அதன் சராசரி மதிப்புகளை பெறலாம் சராசரி மதிப்புகளை எவ்வாறு பெறுவது லிகெண்ட்களை மொத்ததுடன் வகுத்து சங்கிலி நீளத்துடன் இயல்பாக்கவும் இது மடிப்பு வீதத்துடன் தொடர்புடையதா அல்லது தொடர்பு ஒழுங்கு மற்றும் நீண்ட தூர வரிசை தொடர்புகளின் அடிப்படையில் உள்ளதா என்பதை காணலாம் ஒரு ப்ரோக்ராம் தொடர்புகளை கணிக்க முடிந்தால் மடிப்பு வீதத்தை கணிக்க தொடர்புகளைப் பயன்படுத்தலாம் அல்லது கட்டமைப்புகளை மாதிரியாகக் கொண்டு தொடர்புகளைப் பெற ஒரு கட்டமைப்பைப் பயன்படுத்தலாம் ஏனென்றால் ஒரு நீண்ட தூர வரிசையில் எந்த அணுவும் C ஆல்பா அணுவைப் பொறுத்தது இதை அறிந்துகொள்ள பண்படாத மாதிரி போதும் வரையறுக்கப்பட்ட மாதிரி தேவையில்லை LRO வினை கணக்கிட்டு மடிப்பு விகிதத்தை பல்வேறு வழிகளில் கணிக்க முடியும் எந்தவொரு குறிப்பிட்ட மதிப்பையும் மடிப்பு விகிதத்தை சரியாக தொடர்புபடுத்த முடியுமா என்பதைப் பார்ப்போம் இந்த இடத்தில் முதலில் சராசரி மதிப்பை சரியாகக் கணக்கிடுவோம் எடுத்துக்காட்டாக ஹைட்ரோபோபிசிட்டியை எடுத்துக் கொண்டால் சராசரி ஹைட்ரோபோபிசிட்டியை எவ்வாறு கணக்கிடுவது ஹைட்ரோபோபிசிட்டியின் மதிப்புகள் அனைத்து ரெசிடியூஸ்களின் j 1 முதல் n வரை சமம் j 1 முதல் n வரை சமம் n என்றால் என்ன இங்கு n என்பது மாணவர் ரெசிடியூஸ்களின் எண்ணிக்கை புரதத்தில் உள்ள ரெசிடியூஸ்களின் எண்ணிக்கை n ஐ கணக்கிட்டால் n உடன் இயல்பாக்குகின்ற எந்தவொரு புரதத்திற்கும் சராசரி மதிப்பைப் பெறலாம் உதாரணமாக நூறு புரதங்களுக்கும் அவற்றின் சராசரியைக் கணக்கிட்டு கொடுக்க முடியும் P என்பது இங்கே சராசரி அதற்கு ln kf வேண்டும் இப்போது கோரிலேஷன் கோஎஃபீஷியேன்ட்டை பயன்படுத்தி சராசரி மதிப்பிற்கும் மடிப்பு விகிதத்திற்கும் இடையில் ஏதேனும் கோரிலேஷன் இருக்கிறதா என்று பார்க்கலாம் இயற்பியல் பண்புகள் வேதியியல் பண்புகள் உறுதிப்படுத்தல் பண்புகள் மற்றும் ஆற்றல்மிக்க பண்புகள் போன்ற பல்வேறு பண்புகளை பயன்படுத்தினால் உயர்த்தி காட்டிய பண்புகளின் மதிப்புகள் மிகக் குறைவு 0 38 மட்டுமே ஆகும் அதாவது ஏதேனும் ஒரு பண்பினை மடிப்பு வீதத்துடன் தொடர்புபடுத்த முடியாது ஏனென்றால் ஒற்றை மதிப்பினால் செய்ய முடிந்தால் இந்த டோபோலாஜிக்கல் அளவுருக்களின் பயன்பாடு தேவை இல்லை பின்னர் இரண்டாம் கட்டமைப்பை சரியாக முயற்சிக்கலாம் வெவ்வேறு இரண்டாம் நிலை கட்டமைப்புகள் என்ன மாணவர் ஆல்பா ஹெலிக்ஸ்கள் ஆல்பா ஹெலிக்ஸ்கள் பீட்டா ஸ்ட்ராண்ட் மற்றும் சுருள் ரெசிடியூஸ்களின் உள்ளடக்கங்கள் அல்லது ஆல்பா ஹெலிக்ஸ் பீட்டா ஸ்ட்ராண்ட் சுருள் ஹெலிக்ஸ்கள் மற்றும் ஸ்ட்ராண்ட்களின் சதவீதத்தை அறிந்து கொள்ளலாம் இந்த இரண்டாம் நிலை கட்டமைப்பு தகவல்கள் அனைத்தும் ஒப்பிட்டுப் பார்த்தால் 0 52 வரை பெறலாம் கரைப்பான் பயன்படுத்தினால் கரைப்பான் அணுகலை வரிசையிலிருந்து கணிக்க முடியும் அல்லது சரியான டேட்டாவை பயன்படுத்தி கரைப்பான் அணுகளின் வெவ்வேறு இடங்களை காணலாம் மாணவர் வெளிப்படுத்தப்பட்டது மறைக்கப்பட்டது வெளிப்படுத்தப்பட்ட மறைக்கப்பட்ட ஓரளவு மறைக்கப்பட்ட மற்றும் ஓரளவு வெளிப்படும் டேட்டாக்களை பயன்படுத்த முயற்சித்தால் அவற்றின் தொடர்பு 0 புள்ளி நான்கு வரை இருக்கும் அதாவது அமினோ அமில பண்புகள் அல்லது இரண்டாம் நிலை கட்டமைப்புகள் அல்லது கரைப்பான் அணுகல்களுக்கு சில வரம்புகள் இருக்கும் எனவே 0 5 வரை பெறலாம் ஒரு தொடர்பு ஆர்டர் அல்லது நீண்ட தூர வரிசையைப் பயன்படுத்தினால் இந்த பகுப்பாய்விலிருந்து 0 8 அல்லது பல தொடர்பு குறியீட்டைப் பெறலாம் இதிலிருந்து டோபோலாஜிக்கல் நிலை மிகவும் முக்கியமானது மற்றும் பெரியது என்பதை 2 நிலை புரதங்களின் மடிப்பு விகிதங்களில் தீர்மானிக்கலாம் டோபோலாஜிக்கல் என்பது ஒரு புரதத்தின் மடிப்பு வகையை உங்களுக்குத் தெரிவிக்கும் அப்படியானால் பல்வேறு வகையான வகுப்புகள் யாவை மாணவர் ஆல்பா ஆல்பா பீட்டா மற்றும் கலப்பு வகுப்பு கலப்பு வகுப்பு என்றால் ஆல்பா மற்றும் பீட்டா இரண்டையும் கொண்டுள்ளது புரதங்களை கட்டமைப்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்த இந்த பண்புகளைப் பயன்படுத்தினால் டோபோலாஜிக்கல் அம்சங்களில் சிலவற்றை உள்ளடக்க வேண்டும் ஏனென்றால் வெவ்வேறு வகுப்புகளுக்கு அல்லது வெவ்வேறு மடிப்புகள் உள்ளன இந்த இடத்தில் அனைத்து முக்கியமான ஆல்பா புரதங்களுக்கும் சில குறிப்பிட்ட இணக்க அளவுருக்களை காணலாம் எல்லா பீட்டா புரதங்களும் முக்கியமாக தெர்மோடைனமிக்ஸ் பண்புகள் போன்ற பாதிக்கும் பண்புகளைக் கொண்டிருக்கும் கலப்பு புரதங்களின் சில இயற்வேதியியல் பண்புகள் முக்கிய பங்கு வகிப்பதை காணலாம் புரதங்களை ஆல்பாவாக வகைப்படுத்தினால் பீட்டா மற்றும் கலப்பு வகுப்பு கோரிலேஷன் எல்லா டேட்டா தொகுப்புகளையும் ஒன்றாகப் பயன்படுத்த மிகவும் சரியாக இருப்பதை காணலாம் மடிப்பு விகித மதிப்புகளைக் பல ரிக்ரஷன் நுட்பத்தை பயன்படுத்தி அதன் பல்வேறு மடிப்பு விகிதங்களை எவ்வாறு இணைக்கலாம் என்று அறிந்து கொள்ளலாம் இங்கு கேள்வி என்னவென்றால் சேர்க்கைகளை நோக்கும் போது அது மில்லியன் கணக்காக இருக்கும் 5 ரெசிடியூஸ்கள் சேர்க்கை இருந்தால் 2 ரெசிடியூஸ்கள் என்றால் சேர்க்கை 2 மட்டுமே அதிக எண்ணிக்கையிலான சேர்க்கைகளைச் செய்தால் நிறைய சேர்க்கைகள் இருக்கும் எந்தவொரு குறிப்பிட்ட கலவையும் அதிக செயல்திறன் காண்பிக்கிறதா என்பதை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்று காணலாம் வெவ்வேறு சேர்க்கைகளில் அதிர்வெண் சேர்க்கையை காணலாம் பெரும்பாலான சேர்க்கைகளின் மிகவும் குறைவான சராசரி செயல்திறன் 25 சதவீதத்திற்கும் அதிகமாகும் அனைத்து பீட்டாக்களின் விஷயத்திலும் அது காண்பிக்கும் ஒரு குறிப்பிட்ட சேர்க்கைக்கு மட்டுமே மிக உயர்ந்த மதிப்பு பார்க்க முடியும் இவை அனைத்து பீட்டாகளின் பண்புகள் கலப்பு வர்க்கத்தின் விஷயத்தில் இந்த பண்புகளை பெற அதிக கோரிலேஷன் தேவை அதிலிருந்து ஆல்பாவுக்கு குறைந்த எண்ணிக்கையிலான புரதங்களின் சமன்பாடுகளைப் பெறலாம் ஆல்பா C ஹெலிகல் காண்டாக்ட் ஏரியா என்று அழைக்கப்படும் பண்பிலிருந்து பெறலாம் எல்லா பீட்டா புரதங்களுக்கு 3 4 பண்புகள் மற்றும் கலப்பு வகுப்பு புரதங்களுக்கு 1 2 3 4 பண்புகள் ஆகும் இந்த சமன்பாடுகளை சரியாகப் பயன்படுத்தினால் வகுப்புகள் ஒவ்வொன்றிற்கும் 0 9 என்ற கோரிலேஷன் பெறலாம் டிவியேஷன் T சோதனை மற்றும் p மதிப்பு ஆகியவற்றுடன் ஒப்பிடும்பொழுது குறைவாக உள்ளது முடிந்த மதிப்புகள் புள்ளிவிவர ரீதியாகவும் குறிப்பிடத்தக்கவை ஆகும் சோதனை மற்றும் கணிக்கப்பட்ட மதிப்புகளுக்கு இடையே உள்ள உறவினை அறிந்துகொள்ள ப்ரோக்ராம் உருவாக்க முடியும் நல்ல கோரிலேஷன் மதிப்புகள் பெரும்பாலான புரதங்களில் 45 டிகிரி சாய்வில் இருப்பதை காணலாம் இதனைப் பெற்று சர்வரை உருவாக்கலாம் அது அமினோ அமில வரிசையை ஒற்றை எழுத்து குறியீடு மூலம் ஏற்றுக்கொண்டு கட்டமைப்பு வகுப்பை கொடுக்கிறது கட்டமைப்பு வகுப்பை பயன்படுத்தாவிட்டாலும் அல்லது தெரியவில்லை என்றாலும்கூட மடிப்பு விகிதத்தை கணிக்கலாம் இந்த விஷயத்தில் செயல்திறன் சிறப்பாக இருக்க சில வரம்புகள் இருக்கலாம் அறியப்படாத மதிப்புகளைப் பயன்படுத்தி கட்டமைப்பு வகுப்புகளை அறிய முற்பட்டு அனைத்து ஆல்பா அனைத்து பீட்டா அனைத்து கலப்பு வகுப்பு புரதங்களுக்கும் குறிப்பிட்ட வகுப்பை எடுத்து சமன்பாட்டைப் பயன்படுத்தினால் அனைத்து ஆல்பா புரதங்களுக்கும் வினாடிக்கு 8 44 ஆகும் PDB இல் எத்தனை கட்டமைப்புகள் அறியப்படுகின்றன என்பதை இந்த கட்டமைப்புகளைப் பயன்படுத்திப் பார்க்கலாம் மாணவர் 1 30000 ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கட்டமைப்புகள் அறியப்படுகின்றன மடிப்பு விகிதங்கள் சுமார் நூறு அல்லது அதற்கு மேற்பட்ட புரதங்களுக்கு மட்டுமே தெரியும் புரத கட்டமைப்புகள் நிறைய புரதங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தில் அனைத்து ஆல்பா அல்லது அனைத்து பீட்டா அல்லது கலப்பு வகுப்பு புரதங்களின் அறியப்பட்ட வரிசைகளுடன் கூட அவை பல வரிசைகளைக் கொண்டுள்ளன அறியப்பட்ட கட்டமைப்பு தகவலுடன் அதிக எண்ணிக்கையிலான வரிசைகளைப் பெறலாம் இந்த மடிப்பு வீதத்தை கணிக்க கட்டமைப்பு சரியாக தெரியாவிட்டாலும் கூட சேவையகத்தைப் பயன்படுத்தலாம் எல்லா அளவுருக்களும் தொடர்புகளை சார்ந்துள்ளன எனவே வரிசை தகவல்களைப் பயன்படுத்தலாம் இது அமினோ அமில பண்புகளை ஒன்றிணைத்து பயன்படுத்தக்கூடிய பிரிவு மடிப்பு வீதத்தை கணிக்கவும் இரண்டாவது வரிசை மடிப்பு வீதத்தை எப்படி கணிப்பது என்பதை பற்றி அறிந்து கொள்ள உதவும் மடிப்பு வீதத்தைப் பயன்படுத்தி கணிக்கும் மறைமுக முறையில் தொடர்புகள் டோபோலாஜிக்கல் அளவுருக்கள் முக்கியமானவை என்பதை அறிவோம் இந்த அளவுருக்கள் மடிப்பு விகிதங்கள் மற்றும் தொடர்பு சார்புகள் பற்றி நன்கு விளக்குகின்றன தொடர்புகளைப் பெற முடிந்தால் மடிப்பு விகிதங்களாக மாற்றலாம் மறைமுக முறைகள் 2005 இல் புண்டா மற்றும் ரோஸ்டால் உருவாக்கப்பட்டன கொலம்பியா பல்கலைக்கழகம் இதை முன்மொழிந்தது இந்த முறையில் முதலில் அவர்கள் வரிசையைப் பெறுகிறார்கள் அந்த வரிசையில் அமினோ அமிலத்தைப் பயன்படுத்தும் வரிசை தகவல் தொடர்புகளை எவ்வாறு பெறுவது என்பதற்கான தொடர்புகளை அவர்கள் பெறுகிறார்கள் ரெசிடியூவில் வாலினை எடுத்துக் கொண்டு அருகில் உள்ள ரெசிடியூஸ்களை அவர்கள் அடையாளம் கண்டுள்ளனர் எடுத்துக்காட்டாக லைசினின் வலதுபுறத்தில் n முனையம் மற்றும் e முனையத்திற்கு இடையே வாலின் அமைந்துள்ளதை இரண்டாம் கட்டமைப்பின் அடிப்படையில் ஹெலிக்ஸ் அல்லது ஸ்ட்ராண்ட் அல்லது டர்ன் அல்லது சுருள் மற்றும் இந்த கரைப்பான் அணுகலை அடிப்படையாகக் கொண்டு அறிந்து கொள்ளலாம் இந்த இரண்டாம் நிலை அமைப்பு மற்றும் கரைப்பான் அணுகக்கூடிய மேற்பரப்பு பகுதி என்பது மறைக்கப்பட்டது அல்லது ஓரளவு மறைக்கப்பட்ட அல்லது வெளிப்படுத்தப்பட்டது ஆகும் அறியப்பட்ட கட்டமைப்புகளுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் இந்த வாலின் எந்த வகையான ரெசிடியூஸ்களுடன் தொடர்பில் இருப்பதை எஞ்சியுள்ள வரையறுக்கப்பட்ட மதிப்புகளின் மூலம் அறிந்து கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக 8 ஆங்ஸ்ட்ரோம்ங்கை சோதனை டேட்டா உடன் ஒப்பிட்டு அறியலாம் இந்த தகவல்களை பயன்படுத்தி எந்த ஒரு கட்டமைப்பு வரிசை தெரியவில்லை என்றாலும் அண்டை ரெசிடியூஸ்கள் இரண்டாம் நிலை கட்டமைப்பு கரைப்பான் அணுகல் மற்றும் கன்சர்வேஷன்களை கொடுத்து இந்த தொடர்பு மாதிரிகளை உருவகப்படுத்தி காணலாம் தொடர்புகள் தெரிந்தவுடன் தொடர்புகளை கணிக்க அனைத்து தகவல்களையும் எடுத்துக்கொண்டு LRO ஐ கணிக்க முடியும் பன்னிரண்டு ரெசிடியூஸ்களுள் ரெசிடியூஸ்களின் தொடர்புகளின் எண்ணிக்கையை LRO கிடைத்தவுடன் கணக்கிடலாம் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட ரெசிடியூஸ்களுள் மடிப்பு வீதம் பெறலாம் இது மடிப்பு வீதத்தை கணிக்க முன்னறிவிக்கப்பட்ட தொடர்புகளைப் மறைமுகமாக பயன்படுத்தி கணிக்கக்கூடிய சர்வர் முறை ஆகும் அமினோ அமில வரிசையை ஒற்றை எழுத்து குறியீடு மூலம் கொடுத்து எல்லா தகவல்களையும் கணிக்க பயன்படுத்தலாம் மாணவர் இரண்டாம் நிலை அமைப்பு இரண்டாம் நிலை கட்டமைப்பு கரைப்பான் அணுகல் மற்றும் அண்டை ரெசிடியூஸ்கள் மற்றும் மைய ரெசிடியூ தகவல் பாதுகாப்பு மதிப்பெண் போன்ற எல்லா தகவல்களையும் இறுதியாக எடுத்துக்கொண்டால் வெளியீட்டு மதிப்பு 8 ஆங்ஸ்ட்ரோம் என்று எடுத்துக் கொண்டால் அதன் நிலை தூரம் 8 ஆங்ஸ்ட்ரோம் மற்றும் இவை ரெசிடியூ 67 மற்றும் 99 ஆகியவற்றுடன் சரியான தொடர்பில் உள்ளன மேலும் இதன் ப்ரோபபிளிட்டி 0 95 ஆகும் அவை தொடர்புகளை அதிகமாகக் கொண்டு செல்லக்கூடிய ப்ரோபபிளிட்டிகளைத் தருகின்றன இந்த தொடர்புகளை இந்த நீண்ட தூர வரிசையைப் பெற தகவல் ஆக மாற்றலாம் எடுத்துக்காட்டாக 67 99 ஐக் கண்டால் அதன் தொலைவு செயல்பாடு என்ன மாணவர் 32 நாம் மைனஸ் j க்கு 32 ஐக் கண்டால் மைனஸ் j 8 க்கு சமம் எல்லா தொடர்புகளும் உள்ளன இப்போது அடுத்த கட்டத்தை பதிவிறக்கம் செய்தவுடன் டேட்டா i மைனஸ் j ஐப் பெற்று 12 ரெசிடியூஸ்கள் வரம்பிற்குள் எத்தனை தொடர்புகள் உள்ளன என்பதை எளிதாக கணக்கிடலாம் இந்த தொடர்புகள் சரியானதா என்பது கேள்வி குறைந்த பட்சம் பன்னிரண்டு ரெசிடியூஸ்களை பிரிப்பதன் மூலம் அறியப்பட்டவற்றுடன் தொடர்புடைய நீண்ட தூர வரிசை கட்டமைப்புகளை அறிந்திருந்தால் பெறலாம் இந்த எல்லா அம்சங்களுக்கிடையில் உள்ள வித்தியாசத்தை டோபோலாஜிக்கல் அளவுருக்கள் 0 8 வரை விளக்கக்கூடும் LRO வை முன்னறிவித்திருந்தால் LRO கட்டமைப்பிலிருந்து நேரடியாக மற்றும் கோரிலேஷன் களைப் பார்க்க முடியும் குறிப்பாக 199 சிறிய புரதங்களை பார்த்தால் கோரிலேஷன் 0 7 இது அவ்வளவு மோசமாக இல்லை இந்த விஷயத்தில் தொடர்புகளை கணித்தால் நீண்ட தூர வரிசையைப் பெற உதவும் 0 7 கோரிலேஷன் உடன் உள்ளது இந்த மடிப்பு விகித தகவலை முன்னறிவிப்பாக மாற்றினால் கணிக்கப்பட்ட அனைத்து LRO மற்றும் ஒரே சமன்பாட்டைப் பயன்படுத்தி பல்வேறு வகையான புரதங்களுக்கு மடிப்பு விகிதத்தை கணிக்கலாம் கோரிலேஷன் 0 68 என்பது மைனஸ் 0 68 அதன் டிவியேஷன் 0 98 ஆகும் இதன் அவுட் லேயர் முக்கியமாக டைஸல்பைட் பிணைப்புகளைக் கொண்டிருப்பதால் அதை கணக்கு எடுத்துக்கொள்ள முடியாது இந்த அவுட் லேயரை விலக்கினால் இங்கே கோரிலேஷன் மைனஸ் 0 78 ஆகும் சோதனை ரீதியாக கணக்கிடப்பட்ட டேட்டாவை ஒப்பிடும் போது அதன் டிவியேஷன் 0 86 ஆகும் இந்த டேட்டாக்களை சோதனை மூலம் அறியப்பட்ட LRO உடன் 3 D கட்டமைப்புகளை ஒருமைபடுத்தினால் இங்கே அது ஒப்பிடத்தக்கதாக இருந்தால் 78 ஆகும் இதன் பொருள் 0 81 ஆகும் வரிசையை அறிந்திருந்தால் மற்றும் மறைமுகமாக அமைப்பு தெரியாவிட்டால் நீண்ட தூர வரிசையை கணக்கிடலாம் அல்லது இறுதியில் மடிப்பு விகிதத்தை பெறலாம் இந்த நீண்ட தூர வரிசையை தொடர்புகளிலிருந்து கணிக்க முடியும் இவற்றை எவ்வாறு செய்வது என்று சுருக்கமான அம்சமாக இன்று விவாதித்தோம் மாணவர் புரத மடிப்பு வீதம் புரத மடிப்பு வீதம் ஒரு புரத மடிப்பு விகிதங்கள் என்றால் என்ன அமினோ அமில வரிசையிலிருந்து புரதம் மடிந்தால் எவ்வளவு மெதுவாக இருக்கும் என்பதற்கான ஒரு நடவடிக்கை இது எதிர்மறை 3 பரிமாண அமைப்புக்கு அதன் மடிப்பின் அளவின் வரிசை விகிதங்கள் என்ன மாணவர் மெதுவாக அல்லது வேகமாக மெதுவேகமாக மைக்ரோ விநாடிகள் முதல் ஒரு மணி நேரம் இருக்கலாம் இது 8 ஆர்டர்கள் வரை அளவு மாறுபடும் எல்லா ஆல்பா புரதங்களுடனும் அனைத்து பீட்டா புரதங்களுடனும் வேகமான மடிப்புகளை ஒப்பிடுகிறோம் மாணவர் அனைத்து ஆல்பா எல்லா ஆல்பா புரதங்களும் எல்லா பீட்டா புரதங்களையும் விட வேகமாக தகவல் தொடர்புகளுடன் மடிகின்றன அனைத்து ஆல்பா அனைத்து பீட்டா புரதங்களையும் ஒப்பிட்டுப் பார்த்து அவற்றில் நீண்ட தூர தொடர்புகளைக் கொண்ட புரதங்களை கண்டறியலாம் மாணவர் அனைத்து பீட்டா அனைத்து பீட்டா புரதங்களும் நீண்ட தூர தொடர்புகளை ஏற்படுத்தும் தொடர்புகள் வேகமான மடிப்புகளின் விஷயத்தில் ஹைட்ரோபோபிக் ரெசிடியூஸ்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன வேகமாக மடியும் விஷயத்தில் நடுத்தர மற்றும் குறுகிய தூர இடைவினைகள் மற்றும் சில துருவ ரெசிடியூஸ்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றன மடிப்பு வீதத்துடன் தொடர்புடைய வெவ்வேறு டோபோலாஜிக்கல் அளவுருக்கள் 3D கட்டமைப்புகள் மற்றும் தொடர்புகளின் அடிப்படையில் வேறுபட்ட தொடர்பு ஒழுங்கு அளவுருக்கள் பற்றி விவாதித்தோம் மாணவர் நீண்ட தூர நீளம் நீண்ட தூர வரிசை மாணவர் பல தொடர்பு அட்டவணை பல தொடர்பு அட்டவணை குறியீடுகளை பார்த்தால் எல்லா குறியீடுகளும் மடிப்பு விகிதங்கள் உடன் நல்ல உறவில் இருக்கும் இந்த குறியீடுகளில் ஏதேனும் ஒன்றுக்கு நேர்மாறான உறவு 0 7 முதல் 0 8 வரை தொடர்பு வரிசை அல்லது நீண்ட தூர வரிசை அல்லது பல தொடர்பு குறியீட்டு மடிப்பு விகிதங்களுடன் இருக்கும் மடிப்பு விகிதங்களை தீர்மானிக்க டோபோலாஜிக்கல் அளவுருக்கள் முக்கியம் ஆகும் இந்த மடிப்பு விகிதங்களை வரிசைமுறைகள் அல்லது ஏதேனும் பண்புகள் மற்றும் அடிப்படை தகவல் இரண்டாம் கட்டமைப்பு வரிசை அணுகல் மற்றும் டோபோலாஜிக்கல் அளவுரு பண்புகள் மூலம் தொடர்புபடுத்த முடியுமா என்று விவாதிக்கலாம் இரண்டாம் நிலை அமைப்பு அல்லது அணுகல் போன்ற அளவுருக்கள் 0 5 வரை இருக்கும் மடிப்பு வீதத்தை கணிக்கக்கூடிய இடத்தில் சாத்தியமா என்பது பற்றி வரிசையில் இருந்து மடிப்பு வீதத்தை கணிக்க சரியான முறைகள் கிடைக்கின்றன என்று விவாதித்தோம் மடிப்பு விகிதத்தை கணிக்க வரிசையை நேரடியாக அல்லது மறைமுகமாக பயன்படுத்தலாம் மாணவர் இயற்வேதியியல் பண்புகள் இயற்வேதியியல் பண்புகளைப் பயன்படுத்தலாம் ஏனென்றால் நாம் பெற்ற பல்வேறு வகை அளவுருக்கள் சரியானவை என்று முந்தைய வகுப்புகளில் விவாதித்தோம் இயற்வேதியியல் பண்புகளின் சராசரியைப் பெற்று அதன் மதிப்புகளை லீனியர் ரெக்ரேஷன் மூலம் மடிப்பு விகிதங்களை மறைமுகமாக கணிக்க உபயோகப்படுத்த முடியும் மாணவர் தொடர்பை கணிப்போம் கணித்த தொடர்பு தகவலை குறியீடுகளாக மாற்றுவோம் எடுத்துக்காட்டாக தொடர்பு வரிசை அல்லது நீண்ட தூர வரிசை மற்றும் மடிப்பு வீதம் கணிக்க அந்த தகவலைப் பயன்படுத்தலாம் மடிப்பை கணிக்கக்கூடிய நிலையான சமன்பாடுகள் மற்றும் விகிதங்கள் உள்ளன தொடர்ச்சியான கட்டமைப்பு முன்கணிப்பு மடிப்பு நிலைத்தன்மை மற்றும் மடிப்பு விகிதங்கள் அடிப்படையிலான அளவுருக்களின் பல்வேறு அம்சங்கள் மற்றும் அதன் பயன்பாடுகளைப் பற்றி விவாதிப்போம் பிணைப்பு தளங்களை அடையாளம் காண இந்த அளவுருக்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதை பின்வரும் வகுப்புகளில் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக புரதம் புரதம் அல்லது புரதம் RNA அல்லது புரதம் DNA அல்லது புரத லிகெண்ட் கூட்டமைப்புகள் மற்றும் சிக்கலான இவை எவ்வாறு உருவாகிறது மேலும் பிணைப்பு உறவை அவை எவ்வாறு பராமரிக்கின்றன மற்றும் இந்த அளவுருக்கள் கட்டமைப்பு சார்ந்த மருந்து வடிவமைப்பிற்கு எவ்வாறு உதவுகின்றன போன்ற பொறிமுறையை புரிந்து கொள்ள உதவும் எடுத்துக்காட்டாக கட்டமைப்பு அடிப்படையிலான மருந்து வடிவமைப்பில் இந்த அளவுருக்கள் எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும் எந்தவொரு குறிப்பிட்ட நோய்களுக்கும் தீர்வு காணும் குறிப்பிட்ட இலக்குகளுக்கும் முன்னணி சேர்மங்கள் அல்லது சாத்தியமான தடுப்பான்களை அடையாளம் காண்பது மேலும் இந்தத் திட்டங்களில் ஏதேனும் ஒன்றை உங்கள் திட்டங்களுக்காக அல்லது அடுத்த சில வகுப்புகளில் நாம் விவாதிக்கும் எந்தவொரு முறையையும் உருவாக்க பின்பற்ற வேண்டிய சில படிகள் பற்றி விவாதிப்போம் தங்களது கனிவான கவனத்திற்கு நன்றி